இன்ஜினியரிங் மேத்தமேடிக்ஸ் 2 லெட்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபூரியர் சீரிஸ் என்பதற்கான லெக்சர் எண் 35 ஆகும் நாம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபூரியர் சீரிசை பற்றி முன்னரே விவாதித்தோம் மற்றும் தற்பொழுது இது அந்த லெக்சருக்கான தொடர்ச்சி இங்கு நாம் பலவகையான கன்வர்ஜென்ஸ்களை கருத்தில் கொள்ளப் போகிறோம் எனவே நாம் அடிப்படையில் கன்வர்ஜென்ஸ் ஆகியவற்றுக்கான பல்வேறு வகையான யோசனைகளை முதன்மையாக கவர் செய்யப்போகிறோம் மேலும் முதன்மையாக நாம் பாய்ண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் மற்றும் கன்வர்ஜென்ஸ் மீன் ஸ்கொயர் ஐ கொண்டு பார்க்கப் போகிறோம் இந்த மூன்றுக்கும் இடையில் உள்ள தொடர்பும் விளக்கப்படுகிறது பின்பு நாம் ஒரு புள்ளியில் கன்வர்ஜென்ஸ் என்பதற்கான பல்வேறு யோசனைகளையும் ஃபூரியர் சீரிஸ் க்கு இடைப்பட்ட தொடர்பும் அதாவது இவை எவ்வாறு தொடர்பு படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கப்போகிறோம் முந்திய லெக்சரில் இருந்து நாம் இதனை நினைவு கூறலாம் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை நாம் விவாதித்தோம் அதாவது டிரிச்சிலட் தேற்றத்தின் படி போதுமான நிபந்தனைகள் ஆனது பீஸ்வைஸ் கன்டினுட்டி மற்றும் ஒன்சைடு டெரிவேட்டிவ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும் எனவே இந்த நிபந்தனைகளை மீண்டுமாக நாம் நினைவு கூறலாம் இங்கு f என்பது பீஸ் வைஸ் கண்டினுஸாக இருந்தால் மற்றும் ஒன் சைடு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆனால் இவற்றின் கோஷன்ட் மற்றும் இந்த கோஷ்ன்டின் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் இதன் நிலையில் இதனை ஒவ்வொரு 𝑥∈−𝐿𝐿 மதிப்பிற்கும் நாம் ஃபூரியர் சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகும் என்று கூறலாம் இந்த தீர்வானது நம்மிடம் உள்ளது அதாவது இந்த சீரிஸில் கூட்டு தொகையானது அந்த ஃபங்க்ஷனின் அந்தப் புள்ளியில் சராசரி மதிப்பிற்கு சமமானதாக இருக்கிறது இங்கு fx வலது புறம் மற்றும் f இடது புற லிமிட் ஆகும் எனவே இரண்டு இறுதி புள்ளிகளிலும் நாம் கன்வர்ஜென்ஸ் பற்றி விவாதிக்கலாம் மீண்டுமாக இந்த இறுதி புள்ளிகளின் சராசரி மதிப்பு நோக்கி கன்வர்ஜென்ஸ் வருகிறது தற்பொழுது xL இவற்றை பதிலீடு செய்யும் பொழுது இது சுருக்கப்படுகிறது இந்த இறுதி புள்ளிகளில் நமக்கு மிகவும் எளிமையான தீர்வானது கிடைக்கிறது எனவே தற்பொழுது நாம் கன்வர்ஜென்ஸ் க்கான வெவ்வேறு வகையான யோசனைகளை பார்ப்போம் முதலாவதாக நாம் முந்தைய லெட்சரில் இதனை பார்த்துள்ளோம் ஒவ்வொரு x in L to L புள்ளிகளுக்கும் இங்கு சீரிஸ் ன் கூட்டுத்தொகை ஆனது சராசரி மதிப்பை நோக்கி கண்வர்ஜ் ஆகிறது எனவே தற்பொழுது நாம் இங்கு ஒரு சீக்வென்ஸை வரையறுக்கிறோம் ஏனெனில் நாம் இங்கு கன்வர்ஜென்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு சீக்வன்ஸை பின்வருமாறு வரையறுக்க வேண்டும் இங்கு இந்த சீக்வென்ஸ் ஆனது பார்சியல் சம்ஸ் அதாவது முடிவிலிக்கு பதிலாக நாம் இங்கு n வரையறுக்கப்பட்ட பகுதிகளை எடுத்துக் கொள்கிறோம் இங்கு நாம் ∞க்கு பதிலாக nஐ பதிலீடு செய்கிறோம் பின்பு நம்மிடம் n பகுதிகள் ஆனது fn கிடைக்கிறது முதல் பகுதி மற்றும் இதனை நாம் கூட்டுத்தொகை என்று அழைக்கலாம் எனவே fn இதிலிருந்து n123 ஒவ்வொரு மதிப்பிற்கும் நம்மிடம் fn உள்ளது இதன் அர்த்தம் f1f2f3 so on ஆகும் மற்றும் இயல்பாகவே ஒரு கேள்வியானது எழுகிறது அதாவது கன்வர்ஜென்ஸ் என்பது முடிவிலியை நோக்கிச் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது இதன் அர்த்தம் ஃபூரியர் சீரீஸானது மிகச் சரியாக முடிவிலியை நோக்கி செல்லும் பொழுது என்ன ஆகிறது தற்பொழுது நம்முடைய குறிக்கோள் ஆனது n ∞ எனும்பொழுது என்ன நடக்கும் என்பதை கண்டறிவதே ஆகும் எனவே முதலில் நாம் இங்கு முதல் கன்வர்ஜென்ஸ் யோசனையை பற்றி பேசப்போகிறோம் அதாவது மீன் ஸ்கொயர் கன்வர்ஜென்ஸ் இந்த மீன் ஸ்கொயர் கன்வர்ஜென்ஸ் என்பது இன்டகிரல் நிலையை பொறுத்தது எனவே இது fn சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன்களாக ab ல் இன்டர்வெல்லில் வரையறுக்கப்பட்டு இருந்தால் பின்பு மற்றொரு ஃபங்க்ஷன் ab ல் இதில் வரையறுக்கப்பட்டுள்ளது பின்பும் சீக்குவன்ஸ் மீன் ஸ்கொயர் எனும்பொழுது இங்கு கன்வர்ஜ் ஆகும் இந்த மீன் ஸ்கொயரில் கொடுக்கப்பட்ட ab ல் இந்த பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும்பொழுது இந்த ஃபங்சன் f ஐ நோக்கி கண்வர்ஜாகவும் உள்ளது எனவே நிபந்தனை ஆனது இங்கு என்ன நாம் இந்த ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஸை இன்டகிரேட் செய்யும் பொழுது அதாவது |𝑓𝑥−𝑓𝑛𝑥|2ஐ இனி a லிருந்து b வரை இன்டகிரேட் செய்கிறோம் இதனை ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஸ்ஸ் இன்டகிரேட் செய்யும் பொழுது இதன் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்குமேயானால் மேலும் n என்பது முடிவிலியை நோக்கிச் செல்லும் என எடுத்துக்கொண்டால் பின்பு நம்மால் fn என்பது f என்பதை நோக்கி மீன் ஸ்கொயரில் கன்வர்ஜ் ஆகும் என்று கூறலாம் நாம் ஏன் இதனை மீன் ஸ்கொயர் நிலை என்று அழைக்கிறோம் ஏனெனில் இது ஒரு வலிமை இழந்த கன்வர்ஜென்ஸ் ன் வடிவமாகும் நாம் இதனைப் பற்றி பின்னர் பேசலாம் நாம் மேலும் இரண்டு வகையான கன்வர்ஜென்ஸ்களைப்பற்றி படிக்கலாம் இங்கு இந்த வேறுபாட்டு இன்டகிரளின் மதிப்பு பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது என்பதை மட்டும் பார்த்துள்ளோம் இன்டகிரல் மதிப்பானது இல்லை என்பது நமக்குத் தெரியும் இந்த இன்டகிரல் மதிப்பானது டிஸ்கிரீட் அல்லது வரையறுக்கப்பட்ட டிஸ்கிரீட் புள்ளிகளில் எடுத்துக்காட்டாக நாம் f and fn எடுத்துக் கொண்டால் இந்த நிலையில்வேறுபட்ட புள்ளிகளில் அல்லது வரையறுக்கப்பட்ட புள்ளிகளில் இந்த இன்டகிரலானது பூஜ்ஜியம் என்பதற்கு சமமானதாக இருக்கும் ஏனெனில் இதனால் தான் நாம் இதனை வலுவிழந்த வடிவம் என்று கூறுகிறோம் இருப்பினும் இதனை நாம் கன்வர்ஜென்ஸ் என்றே பெயர் சூட்டி உள்ளோம் ஆனால் இன்டகிரல் நிலையில் உள்ளது ஏனெனில் நாம் இங்கு இந்த இன்டகிரலை 0 எனும் பொழுது விவாதிக்கின்றோம் நான் முன்னர் கூறியது போல இந்த இரண்டு ஃபங்க்ஷகளும் வரையறுக்கப்பட்ட புள்ளிகளில் வேறுபட்டதாக இருக்கும் இருப்பினும் இந்த இன்டகிரல் மதிப்பு பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது எனவே இந்த கன்வர்ஜென்ஸ் மீன் ஸ்கொயர் எனும் நிலையில் முடிவிலி நோக்கி செல்கிறது fn f என்று கூறலாம் எனவே மற்ற கன்வர்ஜென்ஸ் க்கான கடினமான வடிவங்களை விவாதிக்கலாம் தற்பொழுது மற்றொன்று பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் சுருக்கமாக கன்வர்ஜென்ஸ் என்றே கூறலாம் இதையும் நாம் அதாவது டிரிச்சிலட் தேற்றம் பற்றி விவாதிக்கும் பொழுது முன்னரே விவாதித்தோம் எனவே fn → f இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் எனும்பொழுது ab இந்த இடைவெளியில் ஒவ்வொரு புள்ளிக்கும் லிமிட் மதிப்பானது இருக்க வேண்டும் m or n இதைப் பற்றி நமக்கு கவலை இல்லை n என்பது இன்பினிடி நோக்கிச் செல்லும் பொழுது fn and f மதிப்பு சமமானது ஆகிறது இதன் அர்த்தம் x இதனை நாம் அப்படியே வைத்துக்கொள்கிறோம் பின்பு fn சீக்குவன்ஸ் வந்து குறிப்பிட்ட புள்ளி x நோக்கிச்செல்லும் மீண்டுமாக அதே மதிப்பிற்கு நமக்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் f கிடைக்கும் இதுவே பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு நாம் ஒரு புள்ளியை அப்படியே வைத்துக் கொள்கிறோம் பின்பு நாம் fn பற்றி பேசும் பொழுதும் இந்த ரியல் எண்களின் சீக்வென்ஸ் fnஆனதும் ஒரு குறிப்பிட்ட x மதிப்பிற்கு நம்மிடம் இத்தகைய ரியல் எண்களின் சீக்குவன்ஸ் fn கிடைக்கிறது மற்றும் இது n முடிவிலியை நோக்கிச் செல்லும் பொழுது f என்பதை நோக்கி செல்கிறது இதனையே நாம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் என்று அழைக்கிறோம் இதை குறிப்பிடுவதற்காக நாம் கடினமான ஒரு வடிவத்தை முன்னர் பார்த்ததை போலவே இன்டகிரலை கொண்டு பார்க்கப்போகிறோம் எனவே இங்கு நாம் ஒவ்வொரு x மதிப்பிற்கும் எதைப்பற்றி பேசுகின்றோம் நாம் x இதனை குறிப்பாக அப்படியே வைத்துக் கொண்டால் fn என்பது f நோக்கி கண்வர்ஜ் ஆகிறது இங்கு நம்மிடம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் உள்ளது இதில் இருந்து கண்டிப்பாக மீன் ஸ்கொயர் நிலையில் கன்வர்ஜென்ஸ் என்பது கிடைக்கும் இதை பற்றி நாம் முன்னரே விவாதித்தோம் தற்பொழுது வரையறை இந்த சீக்குவன்ஸ் அல்லது கணிதவியலின் வரையறையின் படி ஒவ்வொரு 𝑥∈𝑎𝑏 மதிப்பிற்கும் 𝜖0 எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு நேச்சுரல் எண் என்பது 𝑁𝜖𝑥 இருக்கும் அதாவது இந்த நேச்சுரல் எண் N என்பது நாம் தேர்ந்தெடுக்கும் x and எப்சிலான் பொருத்து இருக்கும் இந்த fn and f வேறுபாடானது மிகவும் சிறியதாக இருக்கும் ஏனெனில் எப்சலான் என்பதை அனைத்து மதிப்புகளுக்கும் 𝑛≥𝑁𝜖𝑥 நாமே தேர்வு செய்கின்றோம் ஒவ்வொரு 𝜖𝑥மதிப்பிற்கும் ஏதேனும் ஒரு நேச்சுரல் எண் N என்பதற்கு இந்த தொடர்பு கிடைக்கும் 𝑛≥𝑁 வரையில் இருக்குமேயானால் பின்பு இதனை நாம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் என்று அழைக்கிறோம் பின்பு நாம் இங்கு யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இவற்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் மிக சிறிய வேறுபாடு மட்டுமே உள்ளது ஒவ்வொரு x and 𝜖 மதிப்பிற்கும் ஒரு நேச்சுரல் எண் N என்பது கிடைக்கும் அது எதை பொருத்து இருக்கும் x மற்றும் 𝜖 என்பதை பொறுத்து இருக்கலாம் அல்லது அடிப்படையில் அது இரண்டையும் பொருத்து இருக்கலாம் இங்கு |𝑓𝑛𝑥−𝑓𝑥|𝜖 for all 𝑛≥𝑁𝜖𝑥 என கிடைக்கிறது தற்பொழுது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் நேச்சுரல் நம்பர் N ஆனது x இல்லாமல் இருந்தால் பின்பு N என்பது எப்சலானை மட்டுமே பொறுத்தது ஆகும் பின்பு இந்த சீக்குவன்ஸ் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் என்று கூறுகிறோம் ஒவ்வொரு 𝜖 எண்ணுக்கும் ஒரு நேச்சுரல் எண் N என்பது இருக்கும் 𝜖 அதனை மட்டும் பொறுத்து N இருக்கும் எனவே இங்கு எண் N என்பது 𝜖 and 𝑥 ஆகியவற்றைப் பொறுத்து உள்ளது இது எப்சலான் மட்டும் பொருத்து இருந்தால் அதாவது |𝑓𝑛𝑥−𝑓𝑥|𝜖 for all 𝑛≥𝑁𝜖 and ∀ 𝑥∈𝑎𝑏 இவ்வாறாக இருக்குமேயானால் இங்கு இவற்றுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்பது மிகவும் சிறியதாக இருக்கும் மற்றும் N மதிப்பு x பொறுத்தது அல்ல எனவே அனைத்து N மதிப்புகளுக்கும் இது கிடைக்க வேண்டும் இங்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்கும் ஒவ்வொரு 𝜖 மதிப்பிற்கும் N என்பது கிடைக்க வேண்டும் இந்த வேறுபாடானது எப்சிலான் விடக் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு இரண்டாவது நிலையில் நாம் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் பற்றி பேசும்பொழுது இவற்றுக்கு இடையிலான ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் நேச்சுரல் எண் N இது எப்சிலானை மட்டும் பொறுத்து இருக்கவேண்டும் x பொருத்தது அல்ல இவ்வாறு இருந்தால் பின்பு இதனை யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் என்றும் அழைக்கலாம் இது இந்த இரண்டு வகையான கன்வர்ஜென்ஸ்களை வேறுபடுத்த போகிறோம் இங்கு நாம் சுலபமாக எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு இரண்டு யோசனைகளும் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதனை தெளிவு படுத்தலாம் 𝑢𝑛𝑥𝑛 and 𝑥∈01 எனும் சீக்குவன்ஸை கருத்தில் கொள்க இங்கு ஆர்வமுள்ள பகுதி என்ன நாம் x என்பதை 0 இருந்து 1 வரை எடுத்துக் கொண்டால் இங்கு நாம் ஒன்றை சேர்ப்பது இல்லை இங்கு ஒன்று என்பது சேர்க்கப்படுவதில்லை நாம் ஏதேனும் ஒரு எண்ணை எடுத்துக் கொண்டு எக்ஸ் என்பதை அப்படியே fix செய்து பின்பு நாம் xn இதனைப் பற்றிப் பேசுகின்றோம் n என்று முடிவிலியை நோக்கி எடுக்கும்பொழுது லிமிட்டை எடுத்தால் பின்பு இது கண்டிப்பாக பூஜ்ஜியம் நோக்கி செல்ல வேண்டும் ஏனெனில் x என்பது 0 1 க்கும் இடையில் உள்ளது இதுவே பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் என்று அழைக்கிறோம் ஒவ்வொரு 𝑥∈01 மதிப்பிற்கும் நம்மிடம் ஒரு நிபந்தனை ஆனது உள்ளது அதாவது n என்பது முடிவிலியை நோக்கிச் செல்லும் பொழுது un பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் ஆனால் இது யூனிபார்மில் கன்வர்ஜென்ஸ் என்பது பூஜ்யம் நோக்கி செல்வது இல்லை இதையே நாம் தற்பொழுது பார்க்கப்போகிறோம் இங்கு நம்மிடம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் மட்டுமே உள்ளது யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் கிடையாது இயல்பாகவே வரையறையின் படி யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் என்பது மிகவும் தெளிவாக பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸை தரும் என்பதை பார்க்கலாம் மற்றும் கன்வர்ஜென்ஸ் ஐ மீன் ஸ்கொயர் நிலையில் பொழுது தருகிறது எனவே இங்கு நாம் இது யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் இல்லை என்று காட்டப் போகிறோம் ஆனால் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் உள்ளது என்பதை காட்டப் போகிறோம் இதற்காக நாம் கொடுக்கப்பட்டுள்ள 𝜖 ∄ ஒரு நேச்சுரல் எண் N ஆனது x என்பதை பொருத்து இருக்காமல் கிடைக்குமே ஆனால் இங்கு இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த நேச்சுரல் எண் N என்பது x என்பதை பொறுத்து இருந்தால் நம்மிடம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் மட்டுமே இருக்கும் எனவே நேச்சுரல் எண் N என்பது x பொருத்து இருக்க வில்லை ஏனெனில் un மற்றும் லிமிட் இன் மதிப்பு 0 இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடு 𝜖 அதாவது எப்சிலான் விட குறைவாக இருக்குமேயானால் பின்பு நம்மிடம் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் இருக்கும் ஆனால் இங்கு இப்படி ஒரு N மதிப்பானது கிடைக்கப்போவது இல்லை அதாவது N என்பது 𝑥 and 𝜖 ஆகியவற்றை பொறுத்து இருக்க வேண்டும் என்று இந்த குறிப்பிட்ட நிலையின் பொழுது காட்டப் போகிறோம் எனவே கொடுக்கப்பட்ட எப்சிலான் க்கு நாம் |un 0| இதன் மதிப்பு எப்சிலோன் ஐ விட குறைவாக இருக்கும் என்று காட்டப் போகிறோம் இங்கு ஒரு நேச்சுரல் எண் N எப்சிலான் மட்டும் பொருத்து இருக்கும் மேலும் இதன் வேறுபாடுகள் எப்சிலானை விட குறைவாக இருக்கும் இங்கு எப்சிலான் என்பது ஏதேனும் ஒரு எண் ஆகும் இது nN அனைத்து மதிப்புகளுக்கும் கிடைக்க வேண்டும் எனவே இது கிடைக்குமாயின் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது |𝑢𝑛−0|𝜖 𝑢𝑛 is 𝑥𝑛 மதிப்பு |𝑥𝑛−0|𝜖 𝑥𝑛𝜖 சமமாக இருப்பின் இதுவே நாம் இங்கு விரும்பியது தற்பொழுது நாம் இது சாத்தியமா இல்லையா என்பதை பார்க்கப்போகிறோம் இங்கு nN என்பதினால் இது உண்மையானது ஆகிறது இங்கு இந்த தொடர்பிலிருந்து நாம் முடிவை நோக்கி செல்லலாம் இந்த மதிப்பானது Nஐ விட பெரியதாக இருக்க வேண்டும் பின்பு இந்த தொடர்பானது ln𝜖ln𝑥 கிடைக்கப்பெறும் மற்றும் உண்மையாக இருக்கும் எனவே தற்பொழுது நம்முடைய கேள்வி ஆனது இதிலிருந்து நம்மால் ஒரு நேச்சுரல் எண்னை N இவ்வாறு n𝜖ln𝑥 such that ∀ 𝑛≥𝑁 ஆக பெற இயலுமா என்பதே ஆகும் நம்மிடம் இந்த தொடர்பு உள்ளது எனவே கேள்வியானது இந்த வெளிப்பாட்டில் இருந்து எழுகிறது நம்மால் இப்படி ஒரு நேச்சுரல் எண் N x என்பதை பொறுத்து இல்லாமல் பெற இயலுமா என்பதே ஆகும் தெளிவாக x என்பது ஒன்றை நோக்கி செல்லும் பொழுது lnx என்பது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது ஏனெனில் இங்கு 𝑥∈01 ஆகும் எனவே x என்பது ஒன்றை நோக்கி செல்லும் பொழுது lnx மதிப்பானது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மிகவும் பெரியதாக உள்ளது அதன் அர்த்தம் இது அன்பவுண்டட் எண் நாம் ln𝜖 என்பதைப் பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள எப்சிலான் நோக்கி செல்கிறோம் இங்கு 𝑥∈01 இருப்பதினால் நம்மால் ln𝜖ln𝑥 இந்த மதிப்பிற்கான பவுண்டை கண்டறிய இயலாது எனவே அடிப்படையில் இத்தகைய N மதிப்பை நம்மால் கணக்கிட இயலாது எனவே இந்த தொடர்பானது கிடைக்கப்பெறும் எதுவாக இருப்பினும் நாம் இதனை ln𝜖ln𝑥 என எடுத்துக்கொண்டால் பின்பு இந்த அடைப்புக்குறி ஃபங்ஷன் என்பது இன்டீஜர் மதிப்பை நோக்கி முடிவிலியை நோக்கி ரவுண்டிங் செய்யப்படும் பொழுது கிடைப்பதே ஆகும் எனவே நம்மிடம் இங்கு அந்த நேச்சுரல் எண் N என்பது இந்த வெளிப்பாட்டில் இருந்து வருகிறது பின்பு இந்த மதிப்பு முடிவிலியை நோக்கி ரவுண்ட் செய்யப்படும் பொழுது இந்த நேச்சுரல் எண் பெறப்படுகிறது எனவே பின்பு இந்த N மதிப்பானதை தேர்ந்தெடுக்க இயலும் ஆனால் இங்கு பிரச்சனை எதுவெனில் இந்த மதிப்பானது எப்சிலான் பொறுத்து உள்ளது மற்றும் x என்பதை பொறுத்து உள்ளது நாம் x இதனை அப்படியே வைத்துக்கொண்டு பின்பு ஏதேனும் ஒரு x மதிப்பை பூஜ்ஜியத்தில் இருந்து 1 வரை எடுத்துக் கொண்டால் பின்பு நம்மால் இத்தகைய மதிப்பை பெற இயலும் பின்பு இந்த தொடர்பானது கிடைக்கப்பெறும் ஏனெனில் nNஆகும் இது அனைத்து nNக்கு உண்மையானதாக இருக்கும் Ln𝜖ln𝑥 என்பது கொடுக்கப்பட்ட N மதிப்பை விட பெரியதாக இருக்கும் எனவே நான் ஏதேனும் ஒரு n மதிப்பை எடுத்துக் கொண்டால் இது N என்பதை விட பெரியதாக இருக்கும் இந்த கண்டிப்பாக நம்மிடம் |𝑢𝑛−0|𝜖 என்ற இந்த தொடர்பானது இருக்கும் ஆனால் இந்த நிலையில் N மதிப்பானது எப்சிலான் மற்றும் x ஆகியவற்றைப் பொருத்து உள்ளது மற்றும் இது மேலாக கணிதவியல் வரையறையின் படி பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸை உறுதிப்படுத்துகிறது ஏனெனில் நம்மால் எப்சிலான் விட குறைவாக இந்த மதிப்பை x என்பது இல்லாமல் எடுக்க இயலாது இது கண்டிப்பாக x என்பதைப் பொருத்து இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த N மதிப்பானது Ln𝜖ln𝑥 இவ்வாறு உள்ளது இந்த மதிப்பு வரும்பொழுது இது n𝜖ln𝑥 கொண்டதாக இருக்கிறது எனவே நம்மால் இத்தகைய N மதிப்பை மட்டும் எப்சிலோன் பொருத்து இருக்குமாறு கண்டறிய சாத்தியமில்லை எனவே இந்த சீக்குவன்ஸ் பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் எனவே இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக இல்லை எனவே மிகவும் வேகமாக மற்றொரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம் இங்கு நாம் எடுத்துக்காட்டாக un𝑥𝑛𝑛 இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த சீக்வென்ஸ் பூஜ்ஜியத்தை நோக்கி யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆக இருக்கும் இதையே நாம் இங்கு காட்டப் போகிறோம் எனவே கண்டிப்பாக இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஆகவும் இருக்கும் ஏனெனில் நம்மிடம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இருக்கும் பொழுது இது தானாகவே பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் தரும் எனவே இங்கு நாம் மீண்டும் 𝑥𝑛𝑛≤1𝑛 இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கு முக்கியமான குறிப்பு என்னவெனில் நம்மால் x and எப்சிலான் epsilon ஆகியவை இல்லாத N மதிப்பை பெற இயலும் ஏனெனில் x என்பது 0 1 க்கும் இடையில் உள்ளது எனவே நம்மிடம் இந்தப் பண்பு 𝑥𝑛𝑛≤1𝑛 ஆனது உள்ளது பின்பு நம்மால் இத்தகைய மதிப்பை 𝜖 விட குறைவாக பெற இயலும் எனவே இதிலிருந்து நம்மால் Nஐ கட்டமைக்க இயலும் ஏனெனில் இங்கு இந்த n1𝜖 தொடர்பானது xnn𝜖 எனும் பொழுது உள்ளது பின்பு அடிப்படையில் நம்மிடம் xnn𝜖 உள்ளது இந்த நிலையில் நம்மிடம் உள்ளது என்னவெனில் கொடுக்கப்படும் 𝜖 மதிப்பீட்டுக்கு நாம் N என்று என எடுத்துக் கொள்ளும் பொழுது இது முடிவிலியை நோக்கி ரவுண்ட் ஆஃப் செய்யப்படுகிறது பின்பு நம்மிடம் இந்த வேறுபாடுகள் 𝜖ஐ விட குறைவாக வருகிறது எனவே மிக சுலபமாக |un 0|1n இதனை நாம் மீண்டுமாக பார்க்கலாம் எனவே நம்மிடம் unxnn உள்ளது இங்கு எனவே xnn1n உள்ளது இது இந்த தொடர்பிலிருந்து இதன் மதிப்பு 𝜖 விட குறைவாக உள்ளது ஏனெனில் இது N என்பதை விட மிகவும் பெரியதாக உள்ளது நாம் 1𝜖 என எடுத்துக் கொண்டால் பின்பு கண்டிப்பாக 1n எப்ஸிலோன் ஐ விட குறைவாக இருக்கும் ஏனெனில் 1n€ தொடர்பானது நம்மிடம் உள்ளது மேலும் நாம் N என்பதை மிகவும் பெரிய 1𝜖 மதிப்பை கொண்டு பதிலீடு செய்தால் கண்டிப்பாக இந்த தொடர்பானது கிடைக்கும் எனவே இந்த நிலையில் நம்மிடம் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் உள்ளது ஏனெனில் நம்மால் இத்தகைய N மதிப்பை xபொறுத்து இல்லாத மேலும் 𝜖 மட்டும் பொருத்த Nமதிப்பை கண்டறிய இயலும் எனவே இந்த நிலையின் பொழுது சீக்குவன்ஸ் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸாக இருக்கிறது எனவே யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸை இந்த மூன்று நிலைகளில் மூன்று யோசனைகளை கொண்டு நாம் விவாதித்து உள்ளோம் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் என்பது மிகவும் உறுதியான வடிவம் ஆகும் எனவே யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் என்பது பாயிண்ட் கன்வர்ஜென்ஸ் ஐ தருகிறது மற்றும் இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் என்பது கன்வர்ஜென்ஸ் மீன் ஸ்கொயர் நிலையின் பொழுது அல்லது இன்டகிரல் நிலையின் பொழுது தருகிறது எனவே இத்தகைய வெவ்வேறான கன்வர்ஜென்ஸ் யோசனைகள் ஆனதும் எவ்வாறு ஃபூரியர் சீரிஸ் உடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது என்பதைப் பார்க்கலாம் நாம் இங்கு ஃபூரியர் சீரிஸ் மற்றும் அவற்றுக்கான தொடர்புகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே தற்போது நம்மிடம் மிகவும் சிறந்த தீர்வான அதாவது f பீஸ் வைஸ் கண்டினுஸாக இருக்குமேயானால் பின்பு ஃபூரியர் சீரிஸ் என்பது f என்பதை நோக்கி மீன் ஸ்கொயர் நிலையின் பொழுது கன்வர்ஜ் ஆகும் என்பது உள்ளது எனவே இது ஒரு தீர்வு அதாவது இங்கு பீஸு வைஸ் கண்டினுஸ் மட்டும் தேவைப்படுகிறது நமக்கு இங்கு இந்த வலுவிழந்த கன்வர்ஜென்ஸ்க்கான வடிவத்தை பெறுவதற்கு கூடுதல் நிபந்தனைகள் தேவைப்படுவது இல்லை இது மீன் ஸ்கொயர் கன்வர்ஜென்ஸ் ஆகும் எனவே மீன் ஸ்கொயர் கன்வர்ஜென்ஸ் பெறுவதற்கு நமக்கு பீஸ் வைஸ் கன்டினுடியை தவிர மற்ற நிபந்தனைகள் எதுவும் தேவை இல்லை எனவே ஃபூரியர் சீரிஸ் எழுதுவதற்கான போதுமான நிபந்தனை இதுவே ஆகும் மற்றும் மீன் ஸ்கொயர் நிலையின் பொழுது கண்டிப்பாக கன்வர்ஜாக இருக்க வேண்டும் இது மிகவும் வெளிப்படையாக ஃபூரியர் சீரிசை கட்டமைக்கும் என்று தெரிகிறது இதற்கு அடிப்படை தீர்வு என்பது தேவை இல்லை நாம் இதனை எடுத்துக் கொள்ளும் பொழுதோ அல்லது இது போன்ற ஃபூரியர் சீரிஸை கணக்கீடு செய்யும் பொழுது கிடைக்கிறது இவற்றை இன்டகிரேட் செய்து அல்லது f cosnx or sinnxஆல் பெருக்கினால் பின்பு சமப்படுத்தும் பொழுது மீண்டுமாக நமக்கு ஃபூரியர் சீரிஸ்களின் முழு கட்டமைப்பானது கிடைக்கிறது இவை இன்டகிரலை சமன்படுத்துவதை அடிப்படையாகக் கொண்டுள்ளது நமக்கு இந்த வகையான கன்வர்ஜென்ஸ் மீன் ஸ்கொயர் நிலையின் பொழுது கிடைக்கிறது அதாவது இன்டகிரல் நிலையின் பொழுது மட்டும் கிடைக்கிறது என்று கூறலாம் மீண்டுமாக இதனை சிறிது விவரமாக நாம் பார்க்கலாம் மீன் ஸ்கொயர் நிலை என்றால் என்ன இந்த வேறுபாட்டின் வர்க்கத்தை இன்டகிரேட் செய்யும் பொழுது இந்த மதிப்பானது பூஜ்ஜியம் நோக்கி செல்ல வேண்டும் இதுவே சீக்வென்ஸ் அதாவது இந்த சீக்வென்ஸ் இன் கூட்டுத்தொகை மற்றும் n என்பது முடிவிலியை நோக்கிச் செல்லும் பொழுது இந்த இன்டகிரலில் இதன் மதிப்பு பூஜ்ஜியம் நோக்கிச் செல்லவேண்டும் இதையே நாம் மீன் ஸ்கொயர் நிலையின் பொழுது கன்வர்ஜென்ஸ் என்று கூறுகிறோம் இதுவே ஒரு நிலையாகும் இங்கு நமக்கு பீஸ் வைஸ் கண்டினூட்டி மட்டுமே ஃபூரியர் சீரிசை எழுதுவதற்கு தேவைப்படுகிறது இதுவே போதுமானது பின்பு இந்த நிலையில் எந்தவிதமான கூடுதல் நிபந்தனைகளும் நாம் செலுத்த வேண்டியது இல்லை பின்பு இரண்டாவதாக நாம் பார்க்கப்போவது டிரிச்லட் தியரம் கூறுவது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் ஆனது பீஸ் வைஸ் கண்டினுயஸ் மற்றும் அதற்கான அப்புரோபிரைட் ஒன் சைடு டெரிவேடிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமே ஆனால் நாம் முன்னர் விவாதித்தது போல இதன் அர்த்தம் அவற்றின் வலதுபுறம் இடதுபுறம் டெரிவேடிவ்கள் எக்ஸிஸ்ட் ஆகிறது என்பதே ஆகும் மேலும் இத்தகைய டெரிவேடிவ்கள் மற்றும் ஒன் சைடு டெரிவேடிவ்கள் ஒவ்வொரு புள்ளியிலும் எக்ஸிஸ்ட் ஆகும் இங்கு சுலபமாக இருப்பதற்காக நாம் −𝜋𝜋 என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பொதுவான இன்டர்வெல் என்பது LL இதுவே ஆகும் எனவே இன்டகிரேட் செய்யும் போது f எக்ஸிஸ்ட் ஆகும் ஆனால் பின்பு இன்டர்வெல்லில் உள்ள ஒவ்வொரு மதிப்பானது x மதிப்பிற்கும் எக்ஸிஸ்ட் ஆகுமேயானால் பின்பு ஃபூரியர் சீரிஸ் ஆனது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜெண்ட் ஆக இருக்கும் இந்த இன்டர்வெல்லில் ஒவ்வொரு x மதிப்பிற்கும் ஃபூரியர் சீரிசின் லிமிட் ன் மதிப்பு சராசரி மதிப்பை நோக்கி பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஆக இருக்கும் இதுவே டிரிச்சிலட் தியரம் ஆகும் இதனை நாம் விவாதித்து உள்ளோம் இங்கு நம்மிடம் சரியாக பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் உள்ளது ஏனெனில் நாம் இங்கு ஒவ்வொரு x மதிப்பையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட x மதிப்பிற்குரிய சீரிஸ் என்பது இந்த மதிப்பை நோக்கி கண்வர்ஜ் ஆகிறது மூன்றாவதாக இதில் கன்வர்ஜென்ஸ் கடினமான வடிவமாகும் f கன்டினுயஸ்ஸாக இருக்கும் பொழுது கன்வர்ஜென்ஸ் கடினமான வடிவத்தை பெறும் பொழுது இயல்பாக நாம் மேலும் சில நிபந்தனைகளை இவற்றின்மீது திணிக்கின்றோம் எனவே நாம் படித்த இத்தகைய மூன்று நிலைகளில் வலுவிழந்த வடிவமானது மீன் ஸ்கொயர் நிலையாகும் இங்கு நாம் எத்தகைய நிபந்தனைகளையும் திணிப்பது இல்லை பீஸ் வைஸ் கன்டினுட்டியில் மட்டுமே இந்த வகையான கன்வர்ஜென்ஸ் போதுமானது ஆகும் ஆனால் நாம் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் பற்றி பேசும்பொழுது பின்பு நம்மிடம் ஒன்சைடு டெரிவேட்டிவ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் எனும் நிபந்தனையை நாம் சேர்த்துக் கொள்கிறோம் தற்பொழுது நாம் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே நாம் சிறிதளவு நிபந்தனைகளை சேர்க்க வேண்டும் அதாவது f என்பது கன்டினுயஸாக இருக்கவேண்டும் மற்றும் f' இது பீஸ் வைஸ் கண்டினுயஸ் இந்த இடைவெளியில் இருக்க வேண்டும் பின்பு ஃபூரியர் சீரிஸ் ஆனது யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் மற்றும் அப்ஸொலுயூட் கன்வர்ஜென்ஸ் ஆக இருக்கும் எனவே நாம் இங்கு அப்சல்யூட் மதிப்பை பற்றி ஒவ்வொரு சீக்குவன்ஸ் ன் பகுதிகளிலும் எடுத்துக்கொள்கிறோம் பின்பு இவை கன்வர்ஜெண்ட் ஆக இருக்கும் எனவே இங்கு கன்வர்ஜென்ஸ் க்கான மிகவும் கடினமான யோசனை ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது f என்பது கன்டினுயஸாக இருக்க வேண்டும் மற்றும் f' என்பது பீஸ்வைஸ் கண்டினுஸாக இருக்க வேண்டும் எனவே நாம் இங்கு விவாதித்தது மூன்று வகையான கன்வர்ஜென்ஸ் ஒன்றானது வலுவிழந்த ஒன்று அதாவது மீன் ஸ்கொயர் நிலை இங்கு நமக்கு எந்த வகையான நிபந்தனைகளும் தேவைப்படுவதில்லை பீஸ் வைஸ் கண்டினுயஸ் மட்டுமே ஃபூரியர் சீரிஸ்களை எழுதுவதற்கு போதுமானதாக உள்ளது இரண்டாவது யோசனையனது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் மற்றும் நம்மிடம் டிரிச்சிலட் தேற்றம் உள்ளது அது f பீஸ் வைஸ் கண்டினுயஸ் மற்றும் ஒன் சைடு டெரிவேடிவ்வை கொண்டிருந்தால் இந்த நிலையில் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் உள்ளது என்பதை காட்டுகிறது மூன்றாவது நிலையானது நாம் மேலும் சில நிபந்தனைகளை இணைத்துள்ளோம் அதாவது f என்பது பீஸ் வைஸ் கண்டினுயஸ் என இருப்பின் பின்பு இந்த நிலையின் பொழுது நம்மிடம் யூனிபார்ம் கன்வர்ஜென்ஸ் உள்ளது அதாவது மிகவும் வலிமையான கன்வர்ஜென்ஸ் உள்ளது இங்கு இதன் தொடர்ச்சியாக நாம் ஒரு மிகச் சிறந்த மற்றொரு தீர்வை பார்க்கப்போகிறோம் எனவே நான் இதைப்பற்றி கூறியுள்ளேன் டிரிக்னாமெட்ரிக் பாலிநோமியல் அப்ராக்ஸிமேஷன் நாம் டிரிக்னாமெட்ரிக் பாலினாமியல் மற்றும் டிரிக்னாமெட்ரிக் சீரிஸ் ஆகியவற்றைப் பற்றி முன்னரே பார்த்துள்ளோம் அவற்றிற்கு பழக்கப்பட்டு உள்ளோம் இங்கு மிகவும் சிறந்த தீர்வானது இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது f என்பது பீஸ் வைஸ் கண்டினுயஸ் ஆக இருந்தால் நம்மிடம் ஒரு வகையான எரர் இங்கு உள்ளது ஒரு வகையான ஏரர் அதாவது மீன் ஸ்கொயர் எரர் E எனும் ஃபங்ஷனுக்கு வரையறுக்க போகிறோம் E என்பது மீன் ஸ்கொயர் எரர் இது f என்பதற்கும் டிரிக்னாமெட்ரிக் பாலினாமியலுக்கு இடையில் உள்ளது பின்பு c02 ck and dk ஆகியவை கோஎஃபீஷியேன்ட் coskx and sinkx k என்பது ஒன்றிலிருந்து N ஐ நோக்கி செல்கிறது பின்பும் இது கண்டிப்பாக கேப்பிட்டல் எண்ணாக N இருக்கும் இதனையே நாம் எரர் என்று கூறலாம் அதாவது f என்பதற்கும் பாலினாமியலுக்கும் இந்த ஸ்கொயர் மற்றும் பின்பு இன்டகிரலுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஆகும் தற்பொழுது எத்தகைய தீர்வுகளை நாம் கொண்டுள்ளோம் இதனை நம்மால் நிரூபிக்க இயலும் நாம் இந்த லெட்சர் ல் இதனை நிரூபிப்பது இல்லை ஆனால் இந்த தீர்வானது E எனும் பொழுது நம்மால் நிரூபிக்க இயலும் நாம் இவ்வாறு a0a1a2 aN and b1 b2 bNஐ எடுத்துக்கொள்ளவேண்டும் இதன் அர்த்தம் a and b ஆகியவற்றை c and d என்பதை கொண்டு பதிலீடு செய்ய வேண்டும் பின்பு நம்மிடம் மிகவும் சரியாக ஃபூரியர் சீரிஸ்களிலிருந்து பாலினாமியல் கிடைக்கிறது இதன் அர்த்தம் இங்கு a and b இவை ஃபூரியர் கோஎஃபீஷியேன்ட் என்பதே ஆகும் பின்பு இந்த எரர் அத்தகைய கோஎஃபிசியண்டுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏதேனும் ஒரு ரியல் எண்ணை விட குறைவாகவோ அல்லது அதற்கு சமமாக இருக்கும் இத்தகைய இடங்களில் நமக்கு ஃபூரியர் கோஎஃபீஷியேன்ட் மினிமம் 1 மதிப்பை தருகிறது ஏதேனும் ஒரு ரியல் நம்பருக்கு இந்த மதிப்பானது அதாவது ak and bk ஃபூரியர் கோஎஃபிசியண்ட்டுகள் நம்மிடம் உள்ளது மீண்டும் நாம் இதனை சுருக்கமாக இந்த தீர்வில் என்ன பார்த்துள்ளோம் என்பதை கூறலாம் மீன் ஸ்கொயர் என்பது நாம் மிகச் சரியாக ஃபூரியர் கோஎஃபீஷியேன்ட்களை c0 ck and dk என எடுத்துக்கொள்ளும் பொழுது மினிமம் ஆக இருக்கும் எனவே அந்த பாலினாமியல் அல்லது டிரங்கேட்டட் ஃபூரியர் சீரிஸானது நமக்கு மிகச் சிறந்த அப்ராக்ஸிமேஷன் f நோக்கி தருகிறது நம்மிடம் இதை விட மிகச்சிறந்த அப்ராக்ஸிமேஷன் அது மற்றொரு எண்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது கிடைப்பது இல்லை எனவே நாம் ஃபூரியர் கோஎஃபீஷியன்ட்களை தேர்ந்தெடுத்த பின்பு இத்தகைய மீன் ஸ்கொயர் மதிப்பை மினிமம் ஆக மாற்ற இயலும் நம்மிடம் மிகச் சிறந்த டிரிக்னாமெட்ரிக் பாலினாமியலானது உள்ளது இத்தகைய ஃபூரியர் கோஎஃபீஷியன்ட்களை தேர்ந்தெடுக்கும் மிகச்சிறந்த டிரிக்னாமெட்ரிக் பாலினமியல் நமக்கு கிடைக்கிறது இத்தகைய ஃபூரியர் கோஎஃபிசியண்ட்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது பின்பு அத்தகைய எரர் மதிப்பானது மினிமம் ஆக உள்ளது இந்த நிலையின் பொழுது நம்மிடம் இதைவிட குறைவான எரர் மதிப்பானது மற்ற கோஎஃபிசியண்டுகளை தேர்ந்தெடுக்கும்போது கிடைப்பது இல்லை தற்பொழுது நாம் இத்தகைய ஃபூரியர் கோஎஃபிசியன்டுகளை எரர் மதிப்பை மினிமம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கவேண்டும் எனவே இது ஒரு மிகச்சிறந்த தீர்வு நாம் இதனை 𝑓𝑥 எனும் பங்ஷனில் அப்ராக்ஸிமட் செய்ய ஃபூரியர் பாலினாமியல் அல்லது ஃபூரியர் சீரிஸ்களை பயன்படுத்தலாம் இந்த மீன் ஸ்கொயர் நிலையிலுள்ள மதிப்பானது இத்தகைய கோஎஃபிசியண்டுகளை ஃபூரியர் கோஎஃபிசியண்டுகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுது மினிமம் ஆக உள்ளது இப்பொழுது மிகவும் வேகமாக இந்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம் f எனும் ஃபங்க்ஷன் ஆனது −𝜋 and 𝑥 இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது நாம் ஃபூரியர் சீரிஸ்ளை அனைத்து புள்ளிகளில் அதன் கூட்டுத் தொகையை கண்டறிய வேண்டும் இதன் அர்த்தம் நாம் டிரிச்சிலட் தேற்றத்தை உபயோகப்படுத்திய பின்பு இந்த ஃபங்ஷனுக்கு ஆன ஃபூரியர் சீரிஸின் கூட்டுத்தொகை என்னவாகிறது என்பதை பார்க்கலாம் எனவே நாம் ஃபூரியர் சீரிஸ் கணக்கீடு செய்ய தேவை இல்லை ஏனெனில் நமக்கு முன்னரே கன்வர்ஜென்ஸ் ரிசல்ட் ஆனது தெரியும் இங்கு x பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் திஸ் கண்டினூட்டி ஆகும் ஃபூரியர் சீரிஸ் இந்த சராசரி மதிப்பெண் நோக்கி கன்வர்ஜ் ஆகும் அதாவது இது 0 எனும்பொழுது லிமிடிங் மதிப்பு f0f2 ஆகும் எனவே f என்றால் என்ன இங்கு f00 f−𝜋 இவ்வாறு கிடைக்கிறது எனவே நம்மிடம் 0 −𝜋 2 −𝜋2 உள்ளது 𝑥0ன் ஃபூரியர் சீரிஸின் மதிப்பு ஆகும் மற்றொரு புள்ளியானது இங்கு உள்ளது அதாவது பாயிண்ட் ஆஃப் திஸ் கண்டினூட்டி −𝜋 and 𝜋 இவை இடைவெளியின் இறுதிப் புள்ளிகள் இந்த புள்ளிகளில் இருக்கும் சீரீஸின் மதிப்பானது சராசரி மதிப்பை நோக்கி கன்வர்ஜ் ஆகும் அதாவது இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் இது பூஜ்யம் 𝑓𝜋− நோக்கி கண்வர்ஜ் ஆகும் தவிர மற்ற அனைத்துப் புள்ளிகளிலும் சீரிஸ் ஆனது ஒரு ஃபங்ஷனில் 𝑓 𝜋மதிப்பை நோக்கி வரும் ஏனெனில் ஃபங்ஷன் ஆனது இங்கு கன்டினுயஸாக இருக்கும் எனவே அதன் மதிப்புகள் ஆனது ஃபங்க்ஷன் இன் சராசரி மதிப்பிற்கு மிகவும் சரியாக சமமாக இருக்கும் கடைசி எடுத்துக்காட்டு இங்கு 𝑥2𝑥 where −𝜋𝑥𝜋 இந்த ஃபங்ஷனுக்கு ஆன ஃபூரியர் சீரீஸ்களை பற்றி விவாதிக்கப் போகிறோம் இந்த ஃபூரியர் சீரீஸ் முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது நாம் இதன் அனைத்து புள்ளிகளிலும் அதாவது −𝜋𝑥𝜋 என்ற இன்டர்வெல் ல் உள்ள அனைத்துப் புள்ளிகளிலும் ஃபூரியர் சீரிஸின் கூட்டுத் தொகையை கண்டறிய போகிறோம் பின்பு கன்வர்ஜென்ஸ்க்கான ரிசல்ட்டை உபயோகித்து நாம் இந்த சீரிஸின் கூட்டுத் தொகையை கண்டறிய போகிறோம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே ஃபூரியர் சீரிஸ் இந்த இன்டர்வெல்லில் உள்ள அனைத்துப் புள்ளிகளிலும் அதன் கூட்டுத்தொகையை டிரிச்சிலட் தியரத்தை உபயோகப்படுத்தி நம்மால் சுலபமாக கண்டறிய இயலும் எனவே பாயிண்ட் ஆஃப் கண்டினூட்டி அதாவது இதன் மதிப்பானது ஃபங்க்ஷன் மதிப்பிற்கு சரியாக சமமானதாக இருக்கும் டிஸ்கன்டினுட்டி உள்ள பகுதிகளில் நாம் இந்த இரண்டு லிமிட் மதிப்புகளின் சராசரி மதிப்பை எடுத்துக்கொள்ளலாம் தற்போது இந்த சீரிஸை நாம் பார்க்கலாம் நாம் கூர்ந்து கவனித்தால் நாம் 𝑥𝜋 and 𝑥0 என்று பதிலீடு செய்யும்பொழுது பின்பு இந்த சீரிஸ் ஆனது ஃபூரியர் சீரீஸில் இருந்து நேரடியாக கிடைக்கிறது நான் x𝜋என்று பதிலீடு செய்தால் நாம் முதலில் 𝜋 or 𝜋 இதனை பார்க்கவேண்டும் பின் ஃபூரியர் சீரிஸ் ஆனது எந்த மதிப்புகளுக்கு கண்வர்ஜ் ஆகிறது என்பதை பார்க்க வேண்டும் எனவே இத்தகைய திஸ் கண்டினூட்டி புள்ளிகளில் இங்கு நம்மிடம் மீண்டும் திஸ் கண்டினூட்டி உள்ளது ஒரு புறத்தில் நம்மிடம் 𝜋𝜋2 உள்ளது மறுபுறத்தில் 𝜋𝜋2 இது உள்ளது எனவே இங்கு டிஸ்கண்டினூட்டி ஆனது உள்ளது எனவே கொடுக்கப்பட்ட சீரிஸ் சராசரி மதிப்பெண் நோக்கி 𝜋2𝜋𝜋2−𝜋2𝜋2 கண்வர்ஜ் ஆகும் இதன் அர்த்தம் 𝜋2 என்பதை நோக்கி கன்வர்ஜ் ஆகும் நமக்கு தெரியும் 𝑥±𝜋 எனும் பொழுது சீரிஸ் நோக்கி கன்வர்ஜ் ஆகிறது மற்றும் பின்பு நாம் 𝜋2ஐ பதிலீடு செய்தால் அதே புள்ளியில் இந்த சீரீஸ் மதிப்பானது 𝜋2 என்பதற்கு சமமானதாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் நம்மிடம் இந்த சீரிஸ் ஆனது உள்ளது இங்கு தற்போது வலதுபுற பகுதியில் என்ன கிடைக்கிறது இதன் அர்த்தம் கூட்டுத்தொகை 𝜋2என்றாகிறது பின்பு இங்கு நாம் 𝑥±𝜋 என்று பதிலீடு செய்தால் இங்கு சைன் சீரிஸ் இருப்பதினால் இது 0 என்றாகிறது Cosn𝜋 ±𝜋 என்பது ஒரு விஷயமல்ல இது n and n இவற்றை கொடுக்கிறது இது முன்னரே உள்ளது எனவே இதன் மதிப்பு 2n என்றாகிறது மிக சுலபமாக நம்முடைய சீரிஸின் கூட்டுத்தொகை Σ1𝑛2𝜋26 என்று கிடைக்கிறது இதன் மதிப்பு 𝜋26 என்றாகிறது இந்த கேள்வியில் கேட்கப்பட்டுள்ள சீரிஸ் மதிப்பு இதுவே ஆகும் மற்றொன்று நாம் x0 என்ற பதிலீடு செய்யும் பொழுது நமக்கு இந்த சீரிஸ் கிடைக்கும் தேவையான சீரிஸ் நமக்கு கிடைக்கிறது பின்பு இது பூஜ்யத்தை நோக்கி செல்கிறது இங்கே cos0 இதன் மதிப்பு ஒன்று என்று ஆகிறது பின்பு இதன் கண்வர்ஜென்ஸ் ஐ இங்கு பார்க்க வேண்டும் எனவே இது பூஜ்ஜியத்தை நோக்கி கன்வர்ஜ் ஆகும் சீரிஸாக உள்ளது பின்பு x0 என்று பதிலீடு செய்யும் பொழுது அனைத்தும் பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது இங்கு நம்மிடம் சீரிஸ்கள் 𝜋23 இது மிகவும் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட கேள்வியில் கேட்கப்பட்டுள்ள சீரிஸாக கிடைக்கிறது இங்கு சீரிஸின் கூட்டு தொகையானது 𝜋212 என்று கிடைக்கிறது எனவே கன்வர்ஜென்ஸ் படி நம்மால் சீரிஸின் கூட்டுத்தொகை மதிப்பை கண்டறிய இயலும் இதேபோன்று பல்வேறு சீரிஸ்களுக்கு சீரிஸ்களின் கூட்டுத் தொகையை மற்றும் அதன் மதிப்பை நம்மால் கணக்கீடு செய்ய இயலும் இவையே நான் இந்த லெட்சர் ஐ தயார் செய்வதற்கு உபயோகப்படுத்திய குறிப்புகள் ஆகும் பின்பு முடிவுரை இன்று நாம் விவாதித்தது என்னவென்றால் கன்வர்ஜென்ஸ்க்கான பல்வேறு வகையான யோசனைகள் ஒன்றானது பீஸ் வைஸ் கண்டினுயஸ் எனில் பின்பு ஃபூரியர் சீரிஸ் அல்லது மீன் ஸ்கொயர் நிலையின்போது கன்வர்ஜென்ஸ் ஆக இருக்கும் அடுத்தது பீஸ் வைஸ் கண்டினுயஸ் மற்றும் ஒன்சைடு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமே ஆனால் டிருச்சிலட் தேற்றம் படி ஃபூரியர் சீரிஸ் ஆனது சராசரி மதிப்பை நோக்கி கண்வர்ஜ் ஆகிறது பின்பு f கண்டினியூஸ் ஆக கொடுக்கப்பட்ட இன்டர்வெல்லில் இருந்தால் மற்றும் f' பீஸ் வைஸ் கண்டினியூஸ் ஆக இருந்தால் பின்பு ஃபூரியர் சீரிஸ் ஆனது −𝜋𝜋 எனும் இன்டர்வெல்லில் யூனிபார்ம் கன்வர்ஜெண்ட் ஆக இருக்கும் இந்த கன்வர்ஜென்ஸ் உடன் இந்த லெக்சர் ஆனது முடிவடைகிறது தங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி